வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தின் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் எனவே கடந்த இரண்டு சொற்பொழிவுகளில் ஸ்டாக்கில் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு எவ்வாறு தாக்குபவரால் பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்த்தோம் முந்தைய சொற்பொழிவில் Return to Libc தாக்குதலைப் பார்த்தோம் அங்கு தாக்குபவர் ஸ்டாக்கில் இருக்கும் ஒரு பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறார் மற்றும் ரிட்டர்ன் அட்ரஸை Libc நூலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷனுடன் மாற்றுகிறார் கடைசி சொற்பொழிவில் நாம் தாக்குதலின் மேம்பட்ட வடிவத்தைப் பார்த்தோம் அங்கு தாக்குபவர் Libc ன் பங்க்ஷன்களுக்கு மட்டுப்படுத்தப்படாத ஆனால் எந்தவொரு தன்னிச்சையான இன்ஸ்ட்ருக்ஷன்களையும் செயல்படுத்தும் ஒரு பேலோடை உருவாக்க முடியும் என்பதை பார்த்தோம் மற்றும் தாக்குபவர் ROP ப்ரொக்ராமின் கருத்துக்களை கொண்டு அல்லது ரிட்டர்ன் ஓரியண்டட் ப்ரொக்ராம் கை உபயோகப்படுத்தி இதை செய்கிறார் எனவே இந்த தாக்குதல்கள் ப்ரொக்ராம்கள் மீதான மிக முன்னேறிய தாக்குதல்களில் சில இந்த விரிவுரையில் இதுபோன்ற ROP மற்றும் Reurn to Libc தாக்குதல்களை தடுப்பதற்க்காக ASLR அல்லது அட்ரஸ் ஸ்பெஸ் லேஅவுட் ரண்டமைசேஷன் எனப்படும் ஒரு கருத்தைப் பார்ப்போம் எனவே ASLR ரின் தாக்கத்தை புரிந்து கொள்ள தாக்குபவர்களின் எதிர்கால நோக்கத்திலிருந்து இந்த தாக்குதல்களை நாம் பார்ப்போம் எனவே தாக்குபவர்களின் திட்டம் பின்வருமாறு தாக்குபவர் ஒரு அப்பிளிகேஷனிற்கான எஸ்பிலோய்டை உருவாக்க விரும்புகிறார் என்று சொல்லலாம் இங்கே அப்பிளிகேஷன் ஒப்பரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் என்றும் சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இங்கே அப்பிளிகேஷன் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் கர்னலாக லாக இருக்கலாம் எனவே தாக்குபவர் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்குத் தெரிந்த முதல் விஷயம் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் கர்னலில் பாதிப்பைக் கண்டறிவது அவர் இதைச் செய்வதற்கான வழி சோர்ஸ் கோட் டைப் பார்ப்பதன் மூலமோ அல்லது ஒப்பரேட்டிங் சிஸ்டம் கர்னல் லுக்குப் பொருந்தக்கூடிய பட்ச்சஸ் களில் ஏதேனும் ஒன்றைக் கவனிப்பதன் மூலமோ இந்த பட்ச்சஸ் களில் ஒன்றில் பாதிப்பு இருப்பதைக் கண்டுபிடித்தோ அல்லது பட்ச்சஸ்கள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை சரிசெய்யும் என்பதை கண்டுபிடித்தோ இதை செய்யலாம் அல்லது மூன்றாவது வழியான CVE யை பின்பற்றுவது மூலம் இதை செய்யலாம் எனவே சோர்ஸ் கோட்டில் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை அவர் கண்டறிந்ததும் அடுத்த விஷயம் இந்த பாதிப்பைப் பயன்படுத்தி செயல்படுத்தலை தடுப்பது அடுத்த பகுதியானது தீங்கிழைக்கும் குறியீட்டை இந்த குறிப்பிட்ட அப்பிளிகேஷனில் புகுத்த இந்த பாதிப்பைப் பயன்படுத்துவதாகும் எடுத்துக்காட்டு இந்த அப்பிளிகேஷன் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் கர்னலாக இருக்கிறதா உதாரணமாக தீங்கிழைக்கும் குறியீடு ரூட் சலுகைகளைக் கொண்ட ஷெல்லைப் பெறலாம் இப்போது நமக்கு தெரிந்தது போல் தாக்குதல் நடத்துபவர் ரூட் சலுகைகளுடன் ஒரு ஷெல்லை பெற்றிந்தால் அவரால் இந்த முழு சிஸ்டமின் முழுமையான கட்டுப்பாட்டையும் பெற முடியும் இப்போது இந்த பாடத்திட்டத்தில் நாம் படித்த கடைசி மூன்று தாக்குதல்களிலிருந்து நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் தாக்குபவர் எழுதுகின்ற பேலோடுகள் அட்ரஸ்களை அதிகம் சார்ந்துள்ளது எடுத்துக்காட்டாக ROP தாக்குதலில் இந்த கேஜெட் கள் Libc நூலகத்தில் இருக்கும் சரியான அட்ரஸ்களை தாக்குபவர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் நூலகத்தில் கேஜெட் 1 கேஜெட் 2 கேஜெட் 3 மற்றும் கேஜெட் 4 ஆகியவற்றின் அட்ரஸ் எங்குள்ளது என்பதை தாக்குபவர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாக்குபவரின் அனுமானம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமில் இந்த கேஜெட் களை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தால் அந்த தாக்குதல் வெற்றிகரமாக இருக்கும் இப்போது அட்ரஸ் ஸ்பெஸ் லேஅவுட் ரண்டமைசேஷன் அல்லது ASLR செயல்படுகிறது இதனால் தாக்குதல் நடத்துபவருக்கு இதுபோன்ற கேஜெட் களைக் கண்டுபிடிப்பது கடினம் ASLR சாதிப்பது என்னவென்றால் இது ஒரு அப்பிளிகேஷனின் அட்ரஸ் ஸ்பெஸ்ஸை சீரற்றதாக்குகிறது இதனால் தாக்குபவர் குறிப்பிட்ட அட்ரஸ்களைப் பெறுவது கடினம் எனவே இந்த படத்தில் எடுத்துக்காட்டாக ஒரே அப்பிளிகேஷனின் மூன்று வெவ்வேறு நிகழ்வுகளுக்கான மெமரி லேஅவுட்டை நம்மால் காண முடிகிறது எனவே நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் நாம் அப்பிளிகேஷனை இயக்கும் ஒவ்வொரு முறையும் மெமரி லேஅவுட் மாறுகிறது உதாரணமாக ADVAP123 என அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நூலகத்தை இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே அப்பிளிகேஷனின் முதல் பகுதியின் போது இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ளது இரண்டாவது இயக்கத்தின் போது ADVAP123 மற்றொரு இடத்திலும் மூன்றாவது இயக்கத்தில் மூன்றாவது இடத்திலும் உள்ளது எனவே அப்பிளிகேஷனின் ஒவ்வொரு இயக்கத்திலும் இந்த இருப்பிடம் மாறிக்கொண்டிருப்பதால் கேஜெட் டுகள் இருக்கப் போகும் சரியான இடத்தை தாக்குபவர் அடையாளம் காண்பது கடினம் இதனால் ROP தாக்குதல்கள் செயல்படுத்தப்படுவதில் இருந்து தடுக்கப்படுகிறது எனவே ASLR ஒரு புதிய கருத்து அல்ல இது லினக்ஸ் PaX ப்ராஜெக்ட்டால் 2001 இல் தொடங்கப்பட்டது 2012 அல்லது 2013 முதல் இது மிகவும் பொதுவானதாகி ஒப்பரேட்டிங் சிஸ்டம்யில் இயல்பாக சேர்க்கப்பட்டுள்ளது விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் ஒப்பரேட்டிங் சிஸ்டம்கள் இப்போது இயல்பாகவே ASLR ஐ ஆதரிக்கின்றன லினக்ஸ் ஒப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ASLR நூலகங்களின் இருப்பிடத்தை ஹீப் இன் இடத்தை ஸ்டாக் மற்றும் பலவற்றின் இருப்பிடத்தையும் அப்பிளிகேஷனின் ஒவ்வொரு இயக்கத்திலும் சீரற்றதாக மாற்றும் எனவே நாம் தற்போது லினக்ஸ் சிஸ்டமை உபயோகப்படுத்தினால் குறிப்பாக உபுண்டு சிஸ்டம்களில் நாம் இந்த குறிப்பிட்ட பைல்லைப் பார்க்கலாம் இந்த பைல்லை அதாவது proc sys kernel randomize va space ஐ சிதைத்து ஒப்பரேட்டிங் சிஸ்டமில் ASLR இயக்கப்பட்டதா இல்லையா என்பதைத் தீர்மானிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பைல்லில் 0 1 அல்லது 2 என 3 மதிப்புகள் இருக்கும் 0 என்பது அந்த குறிப்பிட்ட சிஸ்டமில் ASLR முடக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதே சமயம் 2 என்பது மிக உயர்ந்த சீரற்றமயமாக்கலைக் கொண்டுள்ளது என்பதையும் இங்கு 2 என்பது சீரற்றமயமாக்கலின் மிக உயர்ந்த நிலை 1 மதிப்புடன் அடையக்கூடியது என்னவென்றால் ஸ்டாக் கின் நிலை சீரற்றதாக உள்ளது இதேபோல் VDSO பகிரப்பட்ட மெமரியின் பகுதிகள் மற்றும் பலவற்றின் நிலைகள் சீரற்றவை 2 இன் மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் இது 1 உடன் அடையக்கூடிய அனைத்து சீரற்றமயமாக்கலையும் அடைகிறது அதே போல்டேட்டா செக்க்ஷன் இருப்பிடமும் சீரற்றதாக இருக்கும் எனவே 2 இப்போது பெரும்பாலான லினக்ஸ் கணினிகளில் இயல்புநிலை அமைப்பாக இருக்கும் எனவே ASLR ஐ செயலில் பார்ப்போம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரொக்ராமை இயக்க முடியும் அந்த ப்ரொக்ராமின் PID ஐக் கண்டுபிடித்து நாம் முன்பு செய்ததைப் போல இந்த குறிப்பிட்ட cat procPID of that processmaps கமாண்டின் மூலம் அந்த குறிப்பிட்ட ப்ரொக்ராமின் மெமரி ஸ்பெஸ்ஸை பார்த்தோம் மற்றும் நாம் மெமரியின் வரைப்படத்தைப் பெறுவோம் இப்போது நாம் மீண்டும் அதே ப்ரொக்ராமை இயக்கினால் வேறு PID ஐப் பெறுவோம் மேலும் அந்த புதிய ப்ரோசஸ்கான வரைபடங்களைப் பார்த்தால் அது அட்ரஸ் மேப்பில் ஒரு மாற்றம் மற்றும் ASLR காரணமாக இந்த மாற்றம் நிகழ்கிறது என்பதைக் காண்போம் உதாரணமாக Libc நூலகத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே முதல் இயக்கத்தில் Libc நூலகம் இந்த இடத்தில் 0xb75d000 உள்ளது இரண்டாவது இயக்கத்தில் அதே Libc நூலகம் 0xb75de000 இல் உள்ளது எனவே அப்பிளிகேஷனின் ஒவ்வொரு இயக்கத்திலும் அப்பிளிகேஷனின் மெமரி அட்ரஸும் அந்த அப்பிளிகேஷனிற்கான விர்ச்சுவல் அட்ரஸ் மேப்பும் மாறுகிறதை நாம் காண்கிறோம் இப்போது ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் மேப் மாறுவதால் கேஜெட் டின் இருப்பிடங்கள் மாறும் எனவே தாக்குபவர் உருவாக்கிய ROP ஸ்பெஸ் அட்டாக் எல்லா நேரத்திலும் இயங்காது எனவே லினக்ஸ் ப்ரோக்ஸ் காக நாம் இந்த குறிப்பிட்ட etcsysctl conf பைல்லை திருத்துவதன் மூலம் ASLR இன் மதிப்பை மாற்றலாம் இதில் இந்த kernel randomize va space போன்ற வரியை சேர்த்து 0 1 அல்லது 2 இன் மதிப்பைக் குறிப்பிட்டு நம்முடைய குறிப்பிட்ட கணினிக்கு ASLR க்கான ஆதரவை மாற்றியமைக்கலாம் எனவே இப்போது ASLR ரின் இன்டெர்னலை பார்ப்போம் இதைப் புரிந்து கொள்ள நூலகங்கள் எவ்வாறு இடமாற்றம் செய்யப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இதை அடைய இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று லோட் டைம் ரிலோகெட்டபுள் என்றும் மற்றொன்று PIE அல்லது PIC என்றும் அழைக்கப்படுகிறது இதில் PIE என்றால் பொஸிஷன் இண்டிபெண்டன்ட் எக்சிகியூடபுள் என்றும் மற்றும் PIC என்றால் பொஸிஷன் இண்டிபெண்டன்ட் கோட் என்றும் குறிக்கிறது லோட் டைம் ரிலோகெட்டபுளில் main செயல்பாடு லோடரில் ஏற்றப்பட்டிருக்கும் அங்கு நூலகம் ஏற்றப்படும்போது லொடர் நூலகத்தின் வழியாகச் சென்று ஒவ்வொரு முகவரியையும் சரியாக சரிசெய்யும் இதனால் நூலகம் சரியான எதிர்பார்த்த முறையில் செயல்படும் PIC நுட்பத்தில் அதே நோக்கத்தை அடைய ரிலேட்டிவ் அட்ரஸிங் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே லோட் டைம் ரிலோகெட்டபுள் மற்றும் PIC எக்சிகியூட்டபிள் இரண்டையும் மேலும் விவரங்களில் பார்ப்போம் எனவே லோட் டைம் ரிலோகெட்டபுள் உடன் தொடங்குவோம் இது போன்ற ஒரு நூலகத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் எனவே இது நாம் உருவாக்கும் நூலகம் இது mylib int எனப்படும் ஒரு குளோபல் வெரியபிள்ஸை கொண்டுள்ளது மேலும் இது இரண்டு பங்க்ஷன்களைக் கொண்டுள்ளது set mylib int என்ற பங்க்ஷன் இது அடிப்படையில் ஒரு பராமீட்டர் X ஐ எடுத்து அந்த குறிப்பிட்ட மதிப்பை நமது குளோபல் வெரியபிளில் வைக்கிறது மற்றும் இரண்டாவது பங்க்ஷன் get mylib int இது mylib int என்ற குளோபல் டேட்டாவின் தற்போதைய மதிப்பை வழங்குகிறது எனவே இப்போது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி GCC யைப் பயன்படுத்தி இந்த நூலகத்தை தொகுக்கலாம் இப்போது இயல்பாக குறைந்தபட்சம் நம் தொகுப்பில் இயல்பாகவே இந்த குறிப்பிட்ட சின்டக்ஸ் மூலம் நூலகத்தை தொகுக்கிறோம் இதனால் லோட் டைம் ரிலோகெட்டபுள் கோட் உருவாகும் இப்போது இந்த குறிப்பிட்ட குறியீட்டை இந்த இணைப்பிலிருந்து directory source relocgot இல் பெறலாம் லோட் டைம் ரிலோகெட்டபுள் கோட் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் புரிந்து கொள்ள இந்த நூலகத்தை objdump பயன்படுத்தி பிரிப்போம் மேலும் இந்த பங்க்ஷன்களில் set mylib int என்ற ஒன்றை மதிப்பீடு செய்கிறோம் எனவே இங்கே நாம் காணும்போது இவை set mylib int க்கான இன்ஸ்ட்ருக்ஷன் கள் மற்றும் முதல் இரண்டு இன்ஸ்ட்ருக்ஷன் கள் அந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கான ஸ்டாக் பிரேம் மை உருவாக்குகின்றன இங்குள்ள மூன்றாவது இன்ஸ்ட்ருக்ஷன் இந்த இடத்தில் இருக்கும் X உள்ளடக்கத்தை EBP பிளஸ் 8 இல் நகர்த்துகிறது இது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனின் அருகுமெண்ட்டாகும் ஆகவே X EAX ரெஜிஸ்டரில் நகர்கிறது பின்னர் X உள்ளடக்கங்கள் குளோபல் mylib int டில் சேமிக்கப்பட வேண்டும் இதைச் செய்ய நம்மிடம் இந்த mov இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளது அங்கு EAX ரெஜிஸ்டர் 0X0 க்கு நகர்த்தப்படுகிறது எனவே இந்த 0X0 என்பது கம்ப்பைலர் வைத்துள்ள ஒன்று ஏனெனில் இந்த நூலகம் லோட் டைம் மை மாற்றக்கூடிய நூலகம் அடுத்து இந்த குறிப்பிட்ட நூலகத்தைப் பயன்படுத்தும் ஒரு ப்ரொக்ராமை இயக்கும்போது என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம் எனவே நாம் செய்வது ஒரு ப்ரொக்ராமை உருவாக்கி அதை இந்த குறிப்பிட்ட நூலகத்துடன் இணைத்து பின்னர் அந்த ப்ரொக்ராமில் GDB ஐப் பயன்படுத்துவோம் Mylib int இன் உண்மையான அட்ரஸ் இங்கே நிரப்பப்படவில்லை என்பதைக் கவனியுங்கள் உண்மையில் அது 0X0 தான் எனவே எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் இந்த நூலகம் ஏற்றப்படும்போது லொடர் இந்த ஒவ்வொரு பங்க்ஷனையும் கடந்து செல்லும் மேலும் 0X0 இருக்கும் இடமெல்லாம் அது mylib int இன் உண்மையான அட்ரஸுடன் மாற்றப்படும் எனவே இதை அடைவதற்கு நூலகத்தில் சிறப்புப் செக்க்ஷன் உள்ளது இது லோட் டைம் மில் ஆப்ஜெக்ட் பைல்லை எந்த இடங்களில் மாற்றியமைக்க வேண்டும் என்பதை லொடர் அனுமதிக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட செக்க்ஷன் ரிலோகெட்டபுள் டேபிள் என அழைக்கப்படுகிறது எனவே readelf r libmylib என்ற கட்டளையைப் பயன்படுத்தி அதைப் பெறலாம் அதுதான் நாம் உருவாக்கிய நூலகம் எனவே நம்மிடம் பல உள்ளீடுகள் இருப்பதைக் கவனியுங்கள் ஆனால் நமக்கு முதல் மற்றும் இரண்டாவது உள்ளீடுகள் இரண்டும் சுவாரஸ்யமான உள்ளீடுகள் எனவே இந்த உள்ளீடுகள் ஒவ்வொன்றும் லொடர் மாற்ற வேண்டிய நூலகக் குறியீட்டில் சரியான இடத்தை தீர்மானிக்கிறது சரியாக இரண்டு இடங்களில் mylib int பயன்படுத்தப்படுவதைக் கவனியுங்கள் ஒன்று இந்த கட்டத்தில் set mylib int பங்க்ஷனில் உள்ளது இரண்டாவது இந்த இடத்தில் get mylib int உள்ளது இந்த குறிப்பிட்ட டேபிளில் இந்த இருப்பிடங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு என்ட்ரி உள்ளது எனவே நாம் மாற்ற வேண்டிய இடங்கள் ஆப்ஜெக்ட் பைல்லில் ஆஃப்செட் 473 மற்றும் 47 d ஆகியவற்றில் இருப்பதைக் கவனியுங்கள் எனவே 473 இடம் இந்த 0X0 உடன் ஒத்திருப்பதை நாம் காணலாம் எனவே இது ஒரு ஆஃப்செட் 472 இல் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது A3 472 ஆஃப்செட்டில் உள்ளது மற்றும் 473 இந்த குறிப்பிட்ட 0 களுக்கு ஒத்திருக்கிறது அந்த வகையில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் எனவே இந்த வகைகள் ஒவ்வொன்றும் 32 பிட் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட நூலகம் ஏற்றப்படும் நேரத்தில் லொடர் இந்த டேபிளைப் பார்த்து இந்த டேபிளில் ஒவ்வொரு வரிசையிலும் கடந்து செல்லும் இது இந்த 0X0 உடன் ஒத்த இந்த இடம் 473 வழியாக செல்லும் இங்கே 32 பிட் மதிப்பு தேவை என்பதை இது தீர்மானிக்கும் மேலும் இந்த மதிப்பு mylib int உடன் ஒத்திருக்கிறது எனவே இது mylib int க்கான சரியான முகவரியைப் பெற்று 0X0 ஐ mylib int இன் உண்மையான முகவரியுடன் மாற்றும் எனவே லொடர் உண்மையில் அதன் வேலையைச் செய்கிறதா என்பதைச் சரிபார்க்க நாம் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு சிறிய ப்ரொக்ராமை இணைக்க முடியும் இது இந்த குறிப்பிட்ட நூலகத்துடன் இணைக்கப்படும் இது அந்த ப்ரொக்ராமைத் தொகுத்து GDB ஐப் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட ப்ரொக்ராமை பின்வருமாறு பிழைத்திருத்தும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் main இல் ஒரு பிரேக் பாயிண்ட்டை அமைத்து பின்னர் பிரேக் பாயிண்ட் தாக்கப்படும் போது GDB இல் set mylib int ஐ பிரிப்போம் எனவே இந்த அசெம்பிளி கோடிற்கும் இந்த அசெம்பிளி கோடிற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள் எனவே இந்த அசெம்பிளி கோட் தான் நூலகத்தைத் தொகுத்தபின் கம்பைலர் அளிக்கிறது அதே நேரத்தில் இந்தஅசெம்பிளி கோட்டானது லொடர் நூலகத்தை அட்ரஸ் ஸ்பெஸில் செருகிய பிறகு ரன் டைம்மில் பெறப்படும் குறிப்பு நமக்கு இங்கே உள்ள அதே இன்ஸ்ட்ருக்ஷன் கள் push EBP mov ஸ்டாக் பாய்ண்ட்டர் பேஸ் பாய்ண்ட்டர் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறோம் அதே இன்ஸ்ட்ருக்ஷன் கள் தான் இங்கே உள்ளன ஆனால் இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்களில் உள்ள 0X0 இந்த முகவரி B7FTF5F8 உடன் மாற்றப்பட்டுள்ளது என்பதையும் கவனியுங்கள் இது mylib int இன் உண்மையான முகவரி எனவே லொடர் தனது வேலையில் சாதித்திருப்பதைக் கவனியுங்கள் அது இந்த இடத்தில் பூஜ்ஜியத்தை mylib int இன் உண்மையான முகவரியுடன் மாற்றியுள்ளது இதேபோல் இந்த get mylib int இல் உள்ள mylib int ஆனது mylib int இன் சரியான முகவரியை சுட்டிக்காட்டவும் மாற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் சரிபார்க்கலாம் எனவே லோட் டைம் ரிலோகெட்டபுள் நுட்பத்திற்கான வரம்புகள் என்னவென்றால் இது மிகவும் மெதுவான லோட் டைம்மைக் கொண்டுள்ளது ஏனெனில் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்லும் லொடர் நம்மிடம் உள்ளது இது மாற்றியமைக்கப்பட வேண்டும் மற்றும் அந்த இடத்தில் உள்ள பூஜ்ஜியங்களை முகவரியால் நிரப்புகிறோம் இரண்டாவதாக இதற்கு எழுதக்கூடிய கோட் செக்மெண்ட் தேவைப்படுகிறது இது அடிப்படையில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் லோட் டைம் ரிலோகெட்டபுள் நுட்பத்தின் மூன்றாவது வரம்பு என்னவென்றால் இது இயங்கக்கூடிய குறியீட்டைப் பகிர்வதைத் தடுக்கிறது இதைப் பற்றிய விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் ஆனால் ஒப்பரேட்டிங் சிஸ்டம்களில் காப்பி ஆன் ரைட் என்று ஒரு ப்ரோசஸ் உள்ளது அங்கு பொதுவாக நூலகக் குறியீடுகள் அனைத்தும் கணினியில் உள்ள அனைத்து ப்ரோசஸ்களுக்கும் இடையில் பகிரப்படுகின்றன லோட் டைம் ரிலோகெட்டபுள் குறியீட்டின் மூன்றாவது வரம்பு என்னவென்றால் ஒவ்வொரு ப்ரொக்ராம் குறியீடும் நூலகத்தின் தனிப்பயனாக்கப்பட்ட நகலைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இது நடைமுறையில் நாம் விரும்புவதல்ல நடைமுறையில் பொதுவாக நகலெடுப்பைத் தடுக்க ஒரு கணினியில் இயங்கும் அனைத்து ப்ரொக்ராம்களும் பகிரப்பட்ட நூலகத்தின் அதே நகலைப் பயன்படுத்தும் எடுத்துக்காட்டாக Libc கணினியில் இயங்கும் அனைத்து ப்ரொக்ராம்களும் Libc இன் அதே நகலைப் பயன்படுத்தும் இதனால் ரேமில் Libc யை நகல் எடுக்கக்கூடாது இருப்பினும் லோட் டைம்மைக் இடமாற்றம் செய்யக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ப்ரொக்ராமுக்கும் நூலகத்தின் மிகவும் தனிப்பயனாக்கப்பட்ட பதிப்பு தேவைப்படுவதால் இதுபோன்ற பகிர்வு சாத்தியமில்லை PIC அல்லது பொஸிஷன் இண்டிபெண்டன்ட் கோட் நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் லோட் டைம் ரிலோகெட்டபுள் நுட்பத்தின் குறைபாடுகள் நிறைய நீக்கப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட நுட்பத்துடன் ப்ரோசஸின் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பெஸில் நூலகங்களை இடமாற்றம் செய்ய முடியும் எனவே அடிப்படையில் இங்கு செய்யப்படுவது என்னவென்றால் குறியீட்டில் உள்ள ஒவ்வொரு முகவரியையும் மாற்றுவதற்கு லொடர்ரை நம்புவதற்குப் பதிலாக நிறைய ரிலேட்டிவ் அட்ரஸிங் கூடுதலாகப் பயன்படுத்தப்படுகின்றன குளோபல் ஆஃப்செட் டேபிள் அல்லது GOT டேபிள் எனப்படும் சிறப்பு டேபிள் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த PIC எவ்வாறு இயங்குகிறது மற்றும் ஒரு வெரியபிளின் உண்மையான முகவரியைத் தீர்க்க GOT டேபிள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இது போன்ற ஒரு இன்ஸ்ட்ருக்ஷன் நம்மிடம் உள்ளது என்று சொல்லலாம் அங்கு ஒரு வெரியபிளின் முகவரியை இந்த ரெஜிஸ்டர் EDX க்கு நகர்த்த விரும்புகிறோம் இப்போது பொதுவாக GOT இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வெரியபிளின் உண்மையான முகவரியை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருக்ஷன் நொன் ரிலோகேட்டபிள் கோட்டை ஏற்படுத்தும் நம்மிடம் குளோபல் ஆஃப்செட் டேபிள் இருந்தால் அதே ஒற்றை இன்ஸ்ட்ருக்ஷனை பின்வருமாறு மூன்று இன்ஸ்ட்ருக்ஷன் களாக மாற்றப்படும் முதலில் GOT டேபிள் இன் முகவரியை EDX எனப்படும் இந்த ரெஜிஸ்டரில் ஏற்றுவோம் இந்த ஆஃப்செட் டேபிளில் ஏற்றுவோம் இன்னும் துல்லியமாக கூறினால் 16 பைட்டுகளின் ஆஃப்செட்டை EDX ரெஜிஸ்டரில் ஏற்றுவோம் இப்போது இந்த இடத்தில் EDX பிளஸ் 16 பைட்டுகள் தற்போது இருப்பது இந்த குறிப்பிட்ட வெரியபிளின் உண்மையான முகவரி அடுத்து இந்த EDX பதிவின் உள்ளடக்கங்களை இந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்டரில் நாம் ஏற்றுவோம் எனவே குறியீட்டை நொன் ரிலோகேட்டபிளாக மாற்றும் EDX ரெஜிஸ்டரில் வெரியபிளின் முகவரியை நேரடியாக ஏற்றுவதற்குப் பதிலாக நாம் GOT டேபிளைப் பயன்படுத்துகிறோம் GOT டேபிளில் வெரியபிள்கள் இருக்கும் உண்மையான முகவரிகள் உள்ளன எனவே நாம் GOT டேபிளின் உள்ளடக்கத்தை ஏற்றுவோம் மற்றும் EDX இன் உள்ளடக்கங்களைப் பயன்படுத்தி உண்மையான வெரியபிளை நேரடியாக அணுகுவோம் எனவே நாம் உருவாக்கிய நம்முடைய நூலகத்தை எடுத்து இந்த GOT டேபிளைப் பயன்படுத்துவதற்கு கம்பைலர் எவ்வாறு குறியீட்டை உருவாக்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் எடுக்கும் குறியீடு எங்கள் இரண்டு நூலக பங்க்ஷன்களான set mylib int மற்றும் get mylib int ஐ உள்ளடக்கியது மேலும் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த குறிப்பிட்ட குளோபல் வெரியபிள் mylib int ஆகும் எனவே லோட் டைம் ரிலோகெட்டபுள் கோட் டின் போது என்ன நடக்கும் என்று பார்த்தோம் இப்போது PIC உடன் set mylib int க்கு குறியீடு மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் கூடுதலாக i686 get pc thunk cx எனப்படும் சில பங்க்ஷன்களுக்கு அழைப்பு உள்ளது கூடுதலாக வேறு சில மாற்றங்களும் உள்ளன எனவே மேலும் விவரங்களைப் பார்ப்போம் எனவே முதலில் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கான அழைப்பு எனப்படும் கால் இன்ஸ்ட்ருக்ஷனை நாம் காண்கிறோம் இது ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளடக்கங்களை ECX ரெஜிஸ்டரில் சேமித்து பின்னர் திரும்பும் எனவே இந்த ECX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை இங்கே நாம் காண்கிறோம் இந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருக்ஷனின் முகவரி நம்மிடம் உள்ளது இப்போது இந்த ECX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களுக்கு நாம் 1180 ஐ சேர்க்கிறோம் எனவே இந்த 1180 GOT டேபிளுக்கான ஆஃப்செட் ஆகும் எனவே ECX 1180 என்பது GOT டேபிளில் ஒரு ஆஃப்செட் ஆகும் மேலும் நாம் ECX இலிருந்து 8 பைட்டுகளைக் கழிக்கிறோம் இது GOT டேபிளில் ஒரு ஆஃப்செட் ஆகும் இது mylib int இன் உண்மையான முகவரியைக் கொண்டுள்ளது எனவே mylib int இன் இந்த உண்மையான முகவரி EAX ரெஜிஸ்டரில் நகர்த்தப்படுகிறது மூன்றாவதாக EDX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை EAX ரெஜிஸ்டரில் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்தில் சேமித்து வருகிறோம் என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே EAX ரெஜிஸ்டரில் mylib int இன் சரியான முகவரிக்கான பாய்ண்ட்டர் உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே ஸ்டோர் இன்ஸ்ட்ருக்ஷன் EDX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை mylib int இன் சரியான இடத்தில் சேமிக்கும் எனவே PIC நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் நன்மைகள் என்னவென்றால் GOT ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நம்மால் லோட் டைம்மை கணிசமாகக் குறைக்க முடியும் குளோபல் டேட்டா பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு இடத்தையும் லொடர்ரை மாற்றும் முந்தைய வழக்கைப் போலன்றி இங்கே நாம் ஒரு ஒற்றை GOT டேபிளை பயன்படுத்துகிறோம் இது குளோபல் டேட்டாகளுக்கான சரியான முகவரியை சேமிக்கிறது இதனால் நூலகத்தை ஏற்றுவதன் மூலம் ஒவர்ஹேட்ஸ்கள் கணிசமாகக் குறைக்கப்படுகின்றன மேலும் நாம் குறியீட்டை மாற்றவில்லை என்றால் கோட் செக்மெண்ட் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை இது லோட் டைம் ரிலோகெட்டபுள் செய்யக்கூடிய நுட்ப மதிப்பு போலல்லாமல் உண்மையில் கோட் செக்மெண்ட் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு ப்ரொக்ராமுக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட நூலகங்கள் தேவையில்லை என்பதால் கணினியில் உள்ள பல்வேறு ப்ரொக்ராம்களுக்கு இடையில் நூலகங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நன்மைகள் அனைத்தும் GOT டேபிள் காரணமாக அடையப்படுகின்றன டேட்டா செக்மெண்ட்டில் டேபிள் உள்ளது மேலும் டேட்டா செக்மெண்ட் எழுதக்கூடியது என்பது நமக்குத் தெரியும் எனவே லோட் டைமில் லொடர் செய்ய வேண்டியதெல்லாம் GOT டேபிளுக்கு சென்று GOT டேபிளை நிரப்ப வேண்டும் இந்த குறிப்பிட்ட திட்டத்தின் குறைபாடு என்னவென்றால் இப்போது ரன் டைம் ஓவர்ஹெட் அதிகரித்துள்ளன ஒரு குறிப்பிட்ட வெரியபிளை நேரடியாகச் சென்று அணுகுவதற்குப் பதிலாக இப்போது நாம் GOT டேபிளில் இருந்து உண்மையான வெரியபிளைக் கண்டுபிடித்து பின்னர் அந்த குறிப்பிட்ட வெரியபிளுக்கு மறைமுக அணுகலை மேற்கொள்ள வேண்டும் இதனால் ரன் டைம் அதிகரிக்கும் GOT உடன் பணிபுரியும் உதாரணத்தைப் பார்ப்போம் நமது குளோபல் டேட்டாவை வைத்திருக்கும் இந்த சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் myglob 32 ஆக துவக்கப்பட்டுள்ளது மற்றும் ப்ரொக்ராமில் குளோபல் டேட்டாவை 5 ஆல் அதிகரித்து அந்த மதிப்பை திருப்பித் தருகிறோம் இப்போது கம்பைலர் ஒரு GOT டேபிளை உருவாக்கும் பொருட்டு தொகுக்கும் நேரத்தில் கூடுதலாக shared fpic என்ற விருப்பத்தை குறிப்பிட வேண்டும் இந்த குறிப்பிட்ட ப்ரொக்ராமிற்கான அசெம்பிளி கோட் இதுபோன்றது இது இங்கே ஒரு டேட்டா செக்மெண்ட்டை பெற்றுள்ளது அதில் myglob உள்ளது மேலும் இது குறியீடுகளைப் பெற்றுள்ளது எனவே இந்த text செக்க்ஷனின் கீழ் உள்ளது எனவே கம்பைலர் இந்த i686 get pc thunk cx என்ற கூடுதல் பங்க்ஷன்களை உருவாக்கியுள்ளது என்பதை நினைவில் கொள்க இது அடுத்த இன்ஸ்ட்ருக்ஷன் முகவரியை ECX இல் ஏற்றும் இந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருக்ஷன் GOT டேபிளின் ஆஃப்செட்டை ECX ரெஜிஸ்டரில் சேர்க்கிறது என்பதைக் காண்கிறோம் GOT டேபிளில் இருந்து myglob குளோபல் வெரியபிளின் அப்சொலுயூட் அட்ரெஸ்ஸை EAX ரெஜிஸ்டரில் ஏற்றுவோம் இறுதியாக myglob குளோபல் டேட்டாவை மறைமுகமாக EAX ரெஜிஸ்டரில் ஏற்றலாம் எனவே இந்த நான்கு இன்ஸ்ட்ருக்ஷன்களுக்குப் பிறகு இறுதியாக EAX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை ஏற்ற முடிந்தது இந்த குறிப்பிட்ட குறியீட்டின் பிரித்தெடுத்தல் இதுபோன்றது எனவே இந்த குளோபல் டேட்டா myglob பை உள்ளடக்கிய ஒரு டேட்டா செக்மெண்ட் இருப்பதைக் காண்கிறோம் மேலும் கோட் செக்மெண்ட் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தொடங்குகின்றன இது டெக்ஸ்ட் செக்க்ஷன் என குறிக்கப்படுகிறது நாம் இங்கு பார்க்கும்போது இவை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய முக்கியமான இன்ஸ்ட்ருக்ஷன்கள் எனவே நாம் பார்க்கும் முதல் இன்ஸ்ட்ருக்ஷனனில் இந்த get pc thunk க்கு அழைப்பு உள்ளது இந்த அழைப்பு என்னவென்றால் இது இங்கே இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கு தாவுகிறது ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளடக்கங்களை இந்த ECX ரெஜிஸ்டரில் நகர்த்தவும் எனவே ECX ரெஜிஸ்டரில் இந்த குறிப்பிட்ட addl இன்ஸ்ட்ருக்ஷனனின் முகவரி உள்ளது இந்த இன்ஸ்ட்ருக்ஷனனில் நாம் செய்வது இந்த ECX ரெஜிஸ்டரில் குளோபல் ஆஃப்செட் டேபிளான GOT டேபிளில் டேபிளின் ஆஃப்செட்டைச் சேர்ப்பதாகும் எனவே இப்போது ECX ரெஜிஸ்டரில் GOT டேபிளின் உள்ளடக்கங்கள் உள்ளன இப்போது நாம் GOT டேபிளில் உள்ள ஆஃப்செட்டைச் எடுத்து அந்த ECX இன் உள்ளடக்கங்களை EAX ரெஜிஸ்டரில் ஏற்றுவோம் எனவே இப்போது EAX ரெஜிஸ்டரில் myglob என்ற சரியான குளோபல் அட்ரஸ் உள்ளது இப்போது அந்த குளோபல் டேட்டாவின் உள்ளடக்கங்களை EAX ரெஜிஸ்டரில் ஏற்றுவோம் எனவே இந்த இன்ஸ்ட்ருக்ஷனின் முடிவில் EAX ரெஜிஸ்டரில் myglob உள்ளடக்கங்கள் 32 உள்ளன இந்த உள்ளடக்கங்களில் 5 ஐ சேர்த்துள்ளோம் மேலும் இந்த குறிப்பிட்ட டேட்டாவை திருப்பித் தருகிறோம் நாம் இப்போது தொகுத்துள்ள எரோடெட் பைல்லின் பல்வேறு செக்க்ஷன்களைத் தீர்மானிக்க readelf ஐ பயன்படுத்தினால் 19 வது பிரிவில் GOT டேபிள் இருப்பதைக் காண்கிறோம் எனவே இது 584 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் உள்ளது மற்றும் தொடக்கத்திலிருந்து 1584 முகவரியைக் கொண்டுள்ளது மேலும் இடமாற்றம் செய்யக்கூடிய டேட்டாவைப் பார்த்து GOT டேபிளில் இந்த குளோபல் டேட்டா myglob இன் ஆஃப்செட்டைக் காணலாம் PIC நுட்பத்தைப் பயன்படுத்தி அல்லது லோட் டைம் ரிலோகெட்டபுள் மூலம் ஒரு நூலகத்தை எவ்வாறு இடமாற்றம் செய்ய முடியும் என்பதை இப்போது நாம் அறிவோம் ASLR எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம் எனவே இதைப் புரிந்து கொள்வதற்காக ஒப்பரேட்டிங் சிஸ்டமின் துணுக்குகளை நாம் பார்க்க வேண்டும் முக்கியமாக என்ன நடக்கிறது என்றால் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த load elf binary பங்க்ஷனை செயல்படுத்தும்போது பைனரி டேட்டாவை ஒரு ப்ரோசஸ்க்கு ஏற்ற விரும்பினால் அல்லது பகிரப்பட்ட நூலகம் ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷனில் ஏற்றப்படும் போது இந்த குறிப்பிட்ட பங்க்ஷன் செயல்படுத்தப்படுகிறது எனவே ஒப்பரேட்டிங் சிஸ்டமில் நாம் இது போன்ற ஒரு பங்க்ஷனைக் கொண்டிருப்போம் முக்கியமாக ஒரு நிபந்தனை உள்ளது இந்த randomize va space ஒன்று ஒன்றை விட அதிகமாக உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் எனவே லினக்ஸ் கணினிகளில் randomize va space 3 மதிப்புகளை எடுக்கும் 0 1 அல்லது 2 என்பதை நினைவில் கொள்கிறோம் மதிப்பு 1 அல்லது 2 ஆக இருந்தால் அந்த குறிப்பிட்ட கணினியில் ASLR இயக்கப்பட்டிருப்பதைக் குறிக்கும் எனவே கணினியில் ASLR இயக்கப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட arch randomize break பங்க்ஷனின் இந்த பகுதியை இங்கு அழைக்கிறோம் எனவே இந்த பங்க்ஷன் என்னவென்றால் இந்த randomize range ஐ செயல்படுத்தினால் அது இந்த குறிப்பிட்ட சீரற்ற முகவரியை வழங்கும் எனவே இந்த சீரற்ற முகவரி பின்னர் இங்கே திரும்பும் இந்த சீரற்ற முகவரி நூலகம் ஏற்றப்படும் இடமாகும் எனவே நூலகத்தை ஏற்றுவதற்காக ஒப்பரேட்டிங் சிஸ்டம் ப்ரோசஸ் அட்ரஸ் ஸ்பெஸில் சில சீரற்ற இருப்பிடத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதைக் காண்கிறோம் மேலும் லோட் டைமில் லொடர் GOT டேபிளை நிரப்புவார் அல்லது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட இடங்களுக்குச் சென்று அந்த குளோபல் டேட்டாகளின் முகவரிகளை நிரப்புவார் எனவே டேட்டாகளை போல பங்க்ஷன் கூட இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் அடுத்த சொற்பொழிவில் பங்க்ஷன்கள் எவ்வாறு இடமாற்றம் செய்யப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம்